அனைவருக்கும் வணக்கம் நான் உயிர் புள்ளியியல் மற்றும் செய்முறை வடிவமைப்பு பற்றிய தகவல்களை உங்களுடன் பரிமாற உள்ளேன் இந்த வகுப்பு 20 மணி நேர கால அளவை கொண்டது பாடத்திட்டம் 40 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு எட்டு வாரங்கள் தொடரும் உயிர் புள்ளியியல் மற்றும் செய்முறை வடிவமைப்பு இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது ஆகையால் நாம் பரிசோதனையை மேற்கொண்டு அதில் வரும் விவரங்களை அலசி ஆராய்ந்து Literature இருந்து வரும் விவரங்களையும் ஒன்றாக பொருத்திப் பார்த்து கணிசமான குறிப்பிடத்தக்க தகவல்கள் உள்ளனவா அவை முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று அறியலாம் ஆகையால் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நாம் காணலாம் இந்த வகுப்பு 20 மணிநேர கால அளவைக் கொண்டது ஒவ்வொரு ஐந்து பாடப் பிரிவிற்கு பின்பும் உங்களுக்கு வினா விடை பகுதி வைத்துள்ளோம் அனைத்து வகுப்புகளும் முடிந்த பிறகு இறுதித் தேர்வு நடைபெறும் உயிர் புள்ளியியல் என்பது பல துறைகளில் புள்ளியியலை பயன்படுத்துவதாகும் அது உயிரியல் சார்ந்ததாகவும் இருக்கலாம் மருத்துவத் துறை சார்ந்ததாகவும் இருக்கலாம் மருந்து இயக்க சோதனை சார்ந்ததாகவும் இருக்கலாம் அனைத்து வகையான தகவல்களை ஆராய்வது தகவல்களை சேமிப்பது முறைபடுத்துவது அனைத்திற்கும் இது தேவையான ஒன்று மருந்தியல் துறையில் புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டால் புதிய மருந்துகளை மற்ற மருந்துகளோடு ஒப்பிடுதல் பொதுமக்கள் நலன் அறிவியலில் நோய் மற்றும் நோய் தாக்கத்தின் முன்னேற்றத்தை அறியவும் விவசாயத்துறையில் புதிய செடிகள் உருவாக்கப்பட்டால் பழைய செடிகளோடு ஒப்பிடுதல் அதன் சாகுபடி பற்றி அறியவும் புள்ளியல் தேவைப்படுகிறது மீன்வளத் துறையை எடுத்துக் கொண்டாலும் அதிலும் மீன்கள் உடைய வளர்ச்சி மீன்கள் உற்பத்தி வீதம் என்று அனைத்திலுமே புள்ளியியல் உள்ளது சூழ்நிலையியல் துறையிலும் சூழலியல் முன்னறிவிப்பு மாறுபடும் காலநிலை தட்பவெட்ப நிலை மாற்றங்கள் கடலின் உடைய சீதோஷண நிலை பற்றி நாம் அறிய முடியும் சிஸ்டம்ஸ் உயிரியல் மரபணு நெட்வொர்க்கிங் பாதை பகுப்பாய்வு இவைகளைக் கொண்டு உயிர் தகவலியல் மூலம் நாம் இரண்டு மரபணு வரிசைகளை ஒப்பிட்டு அவற்றுக்கிடையே புள்ளிவிவர முக்கியத்துவம் உள்ளதா இல்லையா எனக் காண்கிறோம் அதை பொருத்து அதன் பாதையை கூர்ந்து ஆராய்கிறோம் இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பாதைகளை பகுப்பாய்வு செய்யப் போகிறீர்கள் பின்னர் செயல்திறன் அல்லது செயலின் பொறிமுறையை ஒப்பிட்டுப் பாருங்கள் மக்கள்தொகை மரபியல் நீங்கள் பல்வேறு வகையான மக்கள்தொகையைப் பார்க்கிறீர்கள் சில மக்கள்தொகைகளில் நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன பின்னர் சில மக்களின் பழக்கவழக்கங்கள் என்ன மக்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் என்ன அதனால் இந்த அனைத்துப் பகுதிகளிலும் நாம் அதிக அளவு தரவை கையாள்கிறோம் அப்படி செய்யும் பொழுது நாம் ஒரு தரவு தொகுப்பையும் மற்றொரு தரவு தொகுப்பையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் அதில் ஒரு தரவுத் தொகுப்பு மற்றதை விட பழமையானதாக இருக்கலாம் அல்லது சில புதுமையானதாக இருக்கலாம் அனைத்து புள்ளியியல் கோட்பாடுகளிலும் நீங்கள் அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் இரண்டு மருந்துகளில் ஒன்று பழையது மற்றொன்று புதியது நீங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஒப்பிடுகிறீர்கள் பூகோளத்தின் ஒரு பகுதியுடன் மற்றொரு பகுதியை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் எனவே எங்கெல்லாம் நிறைய தரவு இருக்கிறதோ எங்கு பயனுள்ள விஞ்ஞான முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம்உயிர் புள்ளியியலின் முக்கியத்துவம் அமையும் செயல்பாட்டுக்கு வரும் பொறியியல் மற்றும் விஞ்ஞானத்தின் அனைத்து துறைகளிலும் புள்ளிவிவரம் மிகவும் முக்கியமானது மேலும் உயிரியலில் இது மிகவும் பொருத்தமானது ஏனென்றால் நீங்கள் அதிக அளவு தரவைக் கையாளுகிறீர்கள் எனவே நுட்பங்கள் பொதுவான புள்ளிவிவரங்களிலிருந்து எடுக்கப்பட்டு உயிரியல் அமைப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன எனவே ஒருவர் இந்த நுட்பங்களை மீண்டும் மற்ற பொறியியல் மற்றும் அறிவியல் தொடர்பான அமைப்புகளில் பயன்படுத்தலாம் எனவே அடிப்படையில் நான் சொன்னது போல் தரவு பகுப்பாய்வு இதைக்கொண்டு உண்மையான உலகப் பிரச்சினையை கணித சிக்கலாக மாற்றலாம் பின்னர் முடிவுகளை பகுப்பாய்வு செய்யலாம் பின்னர் அதை மீண்டும் உண்மையான உலகப் பிரச்சினையாக மாற்றலாம் எடுத்துக்காட்டாக மருந்து A ஐ விட மருந்து B சிறந்தது என்று நான் கூற விரும்புகிறேன் எனவே அதை உங்கள் புள்ளிவிவரப் பிரச்சினையாக மாற்றுகிறோம் புள்ளிவிவர நுட்பங்கள் அல்லது கருவிகளைப் பயன்படுத்தி சில பகுப்பாய்வுகளைச் செய்கிறோம் பின்னர் மீண்டும் சொல்கிறோம் ஆம் மருந்து A ஐ விட சிறந்தது மருந்து B அல்லது இல்லை மருந்து A மருந்து B ஐப் போல நல்லதல்ல அல்லது மருந்து A மற்றும் மருந்து B இரண்டுமே நல்ல மருந்துகள் அல்லது மருந்து A மருந்து B ஐ விட குறைவாக உள்ளது எனவே அதுதான் உண்மையான உலகப் பிரச்சினை எனவே நாங்கள் இரண்டு வகையான மக்கள்தொகைகளை ஒப்பிடுகிறோம் பின்னர் ஒரு புள்ளிவிவர பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கிறோம் பின்னர் சொல்கிறோம் ஆம் இந்த மக்கள் தொகை அந்த மக்கள்தொகையிலிருந்து வேறுபட்டது அல்லது புள்ளிவிவர வேறுபாடு எதுவும் இல்லை நான் இரண்டு வகுப்புகளை ஒப்பிடுகிறேன் மாணவர்களின் வகுப்பறைகள் மற்றும் அவர்களின் உயரங்கள் புள்ளிவிவரரீதியாக வேறுபட்டது அல்லது அவர்களின் உயரங்கள் புள்ளிவிவரரீதியாக வேறுபட்டவை அல்ல இதேபோன்று பண்டைய கால மக்களின் நரம்புகளில் உள்ள ரசாயன தன்மையையும் ஆப்பிரிக்கர்களின் நரம்புகளில் உள்ள ரசாயன தன்மையையும் சீன மக்களின் நரம்புகளில் உள்ள ரசாயன தன்மையையும் ஒப்பிட்டுப் பார்த்து புள்ளிவிவரம் தயாரிக்கப்படுகிறது இதைக்கொண்டு புள்ளிவிபரரீதியாக முக்கியத்துவம் உள்ளதா இல்லையா என்று கண்டறிய படுகிறது எனவே குறிப்பாக நீங்கள் நிறைய தரவைக் கையாளும் போது அதைக்கொண்டு கருத்துள்ள புள்ளிவிவரங்களை கொண்டு வரும்பொழுது நாம் பயஸ்டதிஸ்டீஸ் முக்கியத்துவம் அறிகிறோம் நான் கூறக்கூடிய எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் மிக மிக உண்மையான மிக்க அர்த்தமுள்ள உயிரியல் உடன் தொடர்புள்ள உலக பிரச்சினைகளுக்கு ஒரு விடையாக அமையக் கூடியவை எனவே இது சோதனைகளிலிருந்து தரவை பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்குகிறது எனவே நீங்கள் நிறைய சோதனைகளைச் செய்கிறீர்கள் நீங்கள் அழற்சியை போக்கும் மருந்துகளுடன் மருத்துவ பரிசோதனைகளைச் செய்து கொண்டிருக்கலாம் சில புற்றுநோய்க்கு சிகிச்சையளிக்கும் மருந்துகளுடன் மருத்துவ பரிசோதனைகளைச் செய்யலாம் அல்லது நீங்கள் pH ஐ மாற்றுகிறீர்கள் அல்லது வெப்பநிலையை மாற்றி வளர்சிதை மாற்றங்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கலாம் இவ்வாறு பல சோதனைகளை மேற்கொண்டு பல தரவு பகுப்பாய்வு நடைபெற்றால் அவ்விடங்களில் புள்ளியியல் அவசியமாக தேவைப்படும் இப்பொழுது உங்களிடம் அதிகமான தகவல்கள் உள்ளன அதைக்கொண்டு எவ்வாறு தரவின் விளக்கம் Interpretation of the data செய்ய முடியும் மற்றொரு எடுத்துக்காட்டை காண்போம் pH விளைச்சலில் ஒரு விளைவைக் கொண்டிருக்கிறதா அல்லது pH க்கு ஒரு நேரடி உறவு இருக்கிறதா pH க்கு ஒரு தலைகீழ் தொடர்பு உள்ளது வெப்பநிலைக்கு pH க்கு எந்த உறவும் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும் எனவே தரவைப் புரிந்துகொள்வது மற்றும் தரவிலிருந்து முடிவை எடுப்பது மீண்டும் புள்ளியல் பயன்பாடு தேவைப்படுகிறது தரவு விநியோகம் நான் அவற்றை வெவ்வேறு வகைகளாக தொகுக்கலாமா அதன் செயல் ஆற்றல் கொண்டு வெவ்வேறு விதமாக பிரிக்கலாம் அதிக செயல் ஆற்றல் கொண்டது குறைந்த செயல் ஆற்றல் கொண்டது நடுத்தர செயலாற்றல் கொண்டது செயலாற்றல் இல்லாதது எனவே மருந்துகளின் செயல்திறனை கொண்டு அவற்றை நான் பல்வேறு வகைகளாக பிரித்து வைக்க முடியும் இதைப்போன்றே சில பாக்டீரியா அமைப்புகள் அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா அமைப்புகள் என பிரிக்கலாம் மேலும் வளர்சிதை மாற்ற சுயவிவரங்களைப் கொண்ட காரணிகளை இருக்கும் பொழுது அதன் மகசூல் பொருத்து நாம் அதிக மகசூல் குறைந்த மகசூல் நடுத்தர மகசூல் என பிரிக்கலாம் ஒரு அர்த்தமுள்ள சோதனையை மேற்கொண்டு பயனுள்ள முடிவு எடுப்பதற்கு மாதிரி அளவு மிக முக்கியம் நான் 10 மாதிரிகள் எடுத்தால் போதுமா நான் மருந்தைக் கொண்டு மருத்துவ சோதனை செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் 10 நோயாளிகளை பரிசோதித்தால் போதுமா அல்லது 100 நோயாளிகளுக்கு நான் பரிசோதிக்க வேண்டுமா அல்லது 1000 நோயாளிகளுக்கு நான் பரிசோதிக்க வேண்டுமா நான் எண்ணிக்கையை ஏற்றிக் கொண்டே சென்றாள் அது மிகவும் துல்லியமானது ஆனால் பின்னர் செய்ய வேண்டிய வேலையின் அளவு தேவைப்படும் வளங்களின் அளவு மிக அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் மாதிரி அளவைக் குறைவாக வைத்திருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் பல பயனுள்ள தகவல்களைப் பெறவேண்டும் எனவே மாதிரி அளவு என்பது புள்ளியியலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது முக்கியத்துவம் என்னவென்றால் முடிவுகள் குறிப்பிடத்தக்கவை அல்லது முடிவுகள் குறிப்பிடத்தக்கவை அல்ல என்றும் வரலாம் நான் ஒரு மாற்றத்தைக் காண்கிறேன் ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து கொடுக்கும்போது இது மருந்துப்போலி விளைவை விட அதிகமாக இருக்கிறதா அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது தரவுக் குறைப்பு நான் நிறைய தரவைக் கொண்டிருக்கிறேன் தரவைக் குறைக்க விரும்புகிறேன் ஏனெனில் நிறைய தரவை கையாள்வதற்கு மிக உயர்ந்த கணினி தேவைப்படுகிறது தரவை நிர்வகிக்கக்கூடியதாக குறைக்க முடியுமா தரவை நான் வகைகளாக தொகுக்க முடியுமா அதனால் அது எனக்கு மிகவும் எளிதாகிறது ஆகையால்தரவை பகுப்பாய்வு செய்யுங்கள் தரவு குறைப்பு செய்வதற்குபல நுட்பங்கள் உள்ளன முதன்மை கூறு பகுப்பாய்வு பகுதி குறைந்தது சதுர முறை போன்ற விஷயங்கள் எனவே இவை அனைத்தும் தரவுகுறைப்பு செய்வதற்கான விதிமுறைகள் ரெக்ரேஷனல் அனாலிசிஸ் வெப்பநிலைக்கும் மகசூலுக்கும் இடையில் ஒரு தொடர்பை அறிய விரும்புகிறேன் இப்பொழுதுவெப்பநிலை அதிகரிக்கிறது மகசூலும் அதிகரிக்கிறது எனவே ஒரு நேரியல் உறவு உள்ளதா நேரியல் அல்லாத உறவு உள்ளதா எனவே வெப்பநிலைக்கும் மகசூலுக்கும் இடையிலான உறவை அறிய புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் மருத்துவ பரிசோதனைகளில் மருந்துகளை சோதிக்கிறேன் நான் கண்டுபிடித்த ஒரு புதிய மருந்தை நான் சோதித்து வருகிறேன் தற்போதுள்ள மருந்துடன் ஒப்பிடுகிறேன் நான் மருந்துப்போலிகளுடன் ஒப்பிடலாம் நான் அதை வேறு சில நிலையான மருந்துகளுடன் ஒப்பிடலாம் நான் அதை வேறு சில நிலையான முறைகளுடன் ஒப்பிடலாம் பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மிக பயனுள்ள ஒன்று விளைச்சலின் அடிப்படையில் இரண்டு பயிர்களின் ஒப்பிடுதல் நான் ஒரு உரத்தை சோதித்து வருகிறேன் தற்போது வேறு சில உரங்கள் உள்ளன எனவே எந்த உரம் சிறந்தது என்று சொல்ல விரும்புகிறேன் எனவே வெளிப்படையாக நான் இரண்டு உரங்களை ஒப்பிடப் போகிறேன் நான் ஒரு புதிய உயிர் உரத்துடன் வருகிறேன் எனவே அதை தற்போதுள்ள ரசாயன உரத்துடன் ஒப்பீடுகிறேன் நான் ஒரு புதிய மரபணு மாற்றப்பட்ட செடியை உருவாக்குவேன் இந்த செடியின் விளைச்சலை தற்போதுள்ள தாவரத்துடன் ஒப்பிட விரும்புகிறேன் மீண்டும் ஒரு இடத்தின் மழைப்பொழிவை கொண்டு ஒப்பீடு செய்கிறேன் மழைப்பொழிவு தரவு இந்த குறிப்பிட்ட 2015 ஆண்டில் சென்னையில் பெய்த மழையின் அளவை 2014 ஆம் ஆண்டு பெய்த மழையுடன் மற்றும் 2013ம் ஆண்டு பெய்த மழையுடன்ஒப்பீடு செய்கிறேன் இவ்வாறாக கடந்த 50 முதல் 100 ஆண்டுகளின் மழைப் பொழிவின் சராசரி உயர்ந்த மற்றும் குறைந்த அளவுகளையும் அதன் வித்தியாசங்களையும் ஒப்பிடுகிறேன் சென்னையின் மழையை பம்பாய் அல்லது விசாகப்பட்டினம் மற்றும் கல்கத்தா போன்ற பிற கடலோரப் பகுதிகளுடன் ஒப்பிடுகிறேன் பின்னர் சென்னையில் மழைப்பொழிவு இந்த இடங்களை விட குறைவாக உள்ளதா என்பதை ஒப்பிட்டுப் பார்க்கலாம் இந்தியாவில் நகரங்களுக்கு இடையிலான விபத்துகள் குறிப்பாக சாலை விபத்துகள் மிகவும் பொதுவான ஒன்று என்பதை நாம் அறிவோம் எனவே சென்னை அல்லது பெங்களூர் போன்ற பல்வேறு பெருநகரங்களில் நடந்த சாலை விபத்துகளை ஒப்பிடுகிறேன் மும்பாய் டெல்லி கல்கத்தா போன்ற நகரங்களில் அதிகமான சாலை விபத்துக்கள் எந்த மாதங்களில் நடைபெறுகின்றன என்று ஒப்பிடுதல் எனவே நல்ல நடைமுறைகள் அல்லது சிறந்தவை என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க முடியுமா அவர்கள் பின்பற்றும் நடைமுறைகள் எனவே அங்கு நான் புள்ளிவிவர நுட்பங்களைப் பயன்படுத்த வேண்டும் இந்த வகையான ஒப்புதலுக்கு நாம் பயன்படுத்துவது பாய்சான்டிஸ்ட்ரிபியூஷன் உங்கள் வகுப்பில் 100 மாணவர்கள் உள்ளனர் அவர்கள்சில தேர்வுகளை முடித்துள்ளனர் அவர்களின் மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரியும் அதைக்கொண்டு ஸ்டாண்டர்டு டிவிஏஷன் நாம் அறியலாம் இந்த மாணவர்களின் செயல்திறன் முந்தைய தொகுதியின் மாணவர்களைப் போலவே சிறப்பாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுவதற்கும் அல்லது நீங்கள் அதை பல்கலைக்கழக தரத்தின் மற்ற பகுதிகளுடன் செய்ய விரும்புகிறீர்களா மீண்டும் இந்த வகை புள்ளி விவரங்களை அறிவதற்கு டி டெஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது இந்த டி டெஸ்ட் பல வகைகளைக் கொண்டது அவை ஒன்று சாம்பிள் டி டெஸ்ட்மற்றும் 2 டி டெஸ்ட்two T test மரபணு வரிசைமுறைகள் நான் ஒரு பாலூட்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் வரிசையை மனித மரபணுவின் வரிசையுடன் ஒப்பிடு செய்து அதில் வரும் வேறுபாடுகள் என்ன என்பதைக் காண முயற்சிக்கிறேன் எனவே மீண்டும் புள்ளிவிவரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அடுத்து வரும் 40 விரிவுரைகளில் நாம் இவற்றை தெளிவாக கற்றுக் கொள்ள போகிறோம் மாறுபாடு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பது உங்களுக்குத் தெரியும் எந்த மாறுபாடும் இல்லாத சூழ்நிலையை நீங்கள் கொண்டிருக்க முடியாது நான் ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு எனது அலுவலகத்தை அடைய வேண்டும் என்றால் சில நாட்களில் சரியாக 10 மணிக்கு சென்றடைந்தேன் சில நாட்களில் 1001 மணிக்கு சிலநாள் 1002 சிலநாள் 959 சிலநாள் 958 இந்த வகையான மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் ஒரு பகுதி இவை அனைத்தும் நம் போக்குவரத்து நிலைமையை பொறுத்து நாம் பஸ்ஸில் செல்கிறோமா அல்லது காரில் செல்கிறோமா அங்கே உள்ள போக்குவரத்து நெரிசல் இவை அனைத்தையும் பொருத்தது பயணத்தின்போது அங்கு மழை அல்லது பனி இருந்ததா இப்படி சிறிய சிறிய வேறுபாடுகள் அமைகின்றன இவை புள்ளிவிவர மாறுபாடுகள் ஸ்டடிஸ்டிகல் வேரியேஷன் என்று அழைக்கப்படுகின்றன இதில் வரும் சிறிய பிழைகளை சத்தம் மாறிகள் என்கிறோம் ஆனால் ஒரு நாள் நான் 1015 மணிக்கு வந்தேன் இது உண்மையில் ஒரு சிறிய புள்ளிவிவர மாறுபாடு அல்ல அது ஒரு பெரியது மாறுபாடு நாம் அதை ஒரு ஒதுக்கக்கூடிய காரணம் என்று அழைக்கலாம் நான் வழக்கமான பஸ் தவறவிட்டதால் அந்த நாள் தாமதமாக வந்தேன் அல்லது விஐபி காரணமாக அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதனால் தாமதமாக வந்தேன் எனவே அது ஒதுக்கக்கூடிய காரணம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அந்த சிறிய மாறுபாடுகள் வருவதற்கு பதிலாக 1000 நான் 1001 1002 958 959 மற்றும் பலவற்றில் வந்தால் அது ஒரு சீரற்றது அது ஒரு வாய்ப்பு மற்றும் அது ஒதுக்க முடியாதது என்று அழைக்கப்படுகிறது நான் சொன்னது போல் சீரற்ற மாறுபாடுகள் எப்போதும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஒருநாள் நான் 1015 மணிக்கு வருகிறேன் 945 மணிக்கு வருகிறேன் ஏனென்றால் நான் சீக்கிரம் எழுந்தேன் அல்லது எந்தவிதமான போக்குவரத்தும் இல்லை அல்லது அது பள்ளிகளுக்கு விடுமுறை அரசாங்க அலுவலகங்கள் எனவே போக்குவரத்து இல்லை எனவே அதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை ஒதுக்கலாம் எனவே அது ஒரு ஒதுக்கக்கூடிய காரணம் என்று அழைக்கப்படுகிறது எந்த நேரத்திலும் நீங்கள் ஒரு காரணத்தை கூறமுடிந்தால் அதை ஒதுக்கக்கூடிய காரணம் என்று அழைக்கலாம் அதேசமயம் சிறியதுவேறுபாடுகள் எப்போதும் இருக்கும் நீங்கள் அதை தடுக்க முடியாது இது ஒரு சீரற்ற அல்லது ஒரு வாய்ப்பு நான் ஒரு pH மீட்டரை எடுத்து ஒரு கரைசலின் pH ஐ அளவிடுகிறேன் நான் அதை முதலில் பார்க்கும் பொழுது 3 00 pH கிடைக்கிறது பிறகு நான்அதை வெளியே எடுத்து மீண்டும் கழுவுகிறேன் இப்பொழுது பார்க்கும் பொழுது 3 05 pH கிடைக்கும் நான் அதை வெளியே எடுத்து கழுவி போடுகிறேன்இது 2 98 ஆக இருக்கலாம் எனவே சிறிய மாறுபாடுகள் நடக்கின்றன இது ஒரு சீரற்ற மாறுபாடு எனவே வெவ்வேறு முறை காரணமாக இந்த வேறுபாடுகள் எழுகின்றன இப்போது நான் வேறு செய்முறை பயன்படுத்துகிறேன் வாய்ப்பு காரணமாக இது சீரற்ற அளவீட்டு பிழை என்று அழைக்கப்படுகிறது இது பயன்படுத்தும் கருவி மூலம் ஆகவும் இருக்கலாம் சில நேரங்களில் மதிப்பீட்டு முறை கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நாம் நிறங்களைக் கொண்ட பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது நம்மால் சரியாக ஒரு நிறத்தை யூகிக்க முடியாது சில சோதனைகளில் நிறமற்றது அல்லது இளஞ்சிவப்பு அல்லது லேசான சிவப்பு என்று கொள்ளும்போது சில வேறுபாடுகள் இருக்கும் ஒரு துளி அமிலம் அதிகமாக ஆகும் பொழுது அதன் நிறம் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் சில பரிசோதனைகளில் நாம் மேற்கொள்ளும் மின்னழுத்த இயக்கங்களின் காரணமாகவும் பல வித்தியாசங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி மாறுபாடுகள் ஒரு தனிநபரின் பரிசோதனை முறையை கொண்டு மாறுபடலாம் இத்தகைய மாறுபாடுகளை நாம் தனிப்பட்ட பிழைகள் என்று அழைக்கிறோம் இவ்வகையான மாறுபாடுகள் ஒரு கருவியை பயன்படுத்தும் முறை காரணமாக அல்லது அதன் எடை போடும் முறை காரணமாக அமையலாம் எனவே மாறுபாடுகள் எப்பொழுதும் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றன நான் மருந்து A B மருந்தை விட சிறந்தது என சொல்ல விரும்பினால் நான் இரண்டு மருந்துகளின் நோயைப் போக்கும் அதிகப்படியான வித்தியாசங்களை கூற முனைகிறேன் எடுத்துக்காட்டாக மருந்து A கட்டியின் அளவை 10 சதவீதம் குறைகிறது மருந்து B கட்டியின் அளவை 9 சதவீதம் குறைகிறது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சதவிகிதம் இது கருவிகளால் கூட இருக்கலாம் புள்ளிவிவர சீரற்ற மற்றும் வெள்ளை இரைச்சல் வகையை விட அதிகமாக மிக அதிகமாக இருக்கும் அதனால்கருவி நுட்பங்களுடன் சீரற்ற மாறுபாடுகள் 1 அல்லது 2 ஆக இருந்தால் நாம்மருந்து A இன் காரணமாக 10 மற்றும் மருந்து B காரணமாக 9 உண்மையில் உள்ளதா என்று சொல்ல முடியாது பெரும்பாலானவை புள்ளிவிவர சோதனைகள் அடிப்படையில் அமைந்தவை மாற்றங்கள் அல்லது செயல்திறன் இடையே நீங்கள் கவனிக்கும் வேறுபாடுகள்ஒரு குழு அல்லது ஒரு மாதிரி மற்றொரு குழுவிற்கு எதிராக அல்லது மற்றொரு மாதிரி அதிகமாக இருக்க வேண்டும்இந்த வகை சீரற்ற மாறுபாடு அல்லது வெள்ளை சத்தத்தை விட மிகப் பெரியது அது மிகவும் முக்கியமானது அதாவது உங்கள் முடிவுகளை அளவிடுவதற்கான நல்ல துல்லியமான வழிகள் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவை நல்ல பயிற்சி பெற்ற ஆபரேட்டர்கள் உங்களிடம் நல்ல கருவி முறைகள் நுட்பங்கள் இருக்க மீண்டும் அப்படி இருந்தால் மிகக் குறைந்த பிழைகள் ஏற்படும் இது மிகக் குறைந்த வெள்ளை சத்தத்தைக் கொடுக்கும் அவ்வாறு செய்யும் பொழுது நம்மால் இரு மருந்துகள் A மற்றும்B அல்லது இரு வகுப்புகள் மாணவர்கள் A பிரிவு மற்றும் B பிரிவு ஆகிய வித்தியாசங்களை உண்மையான வேறுபாடுகளை அறிய முடியும் எனவே மாறுபாடு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நாம் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மாறுபாட்டை எங்களால் தடுக்க முடியாது மற்றும்ஒதுக்கக்கூடிய காரணங்களால் மாறுபாடு என்ன என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதைத் தீர்க்கவும் தடுக்கவும் முடியும் நாம் பஸ்ஸை தவற விட்டாள் 1015 மணிக்கு அலுவலகம் செல்கிறோம் இதனை நம்மால் எளிதாக தவிர்க்க முடியும் நாம் இரண்டு சூழ்நிலைகளை A மற்றும் B ஒப்பிடும் பொழுது அவற்றிற்குள் உள்ள வேறுபாடுகளை சொல்லும்பொழுது புள்ளிவிவர சிறிய வேறுபாடுகள் அல்லது பிழையை விட பெரியதாக இருக்க வேண்டும் எனவே மாறுபாடு என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இந்த மாறுபாட்டின் காரணமாக இவ்வாறு அதன் தரம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாறுபாடுகள் தரத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்குஎனக்கு ஒரு நொதித்தல் உள்ளது நான் 30°இல் எதிர்வினை செய்கிறேன் வெப்பநிலை இருபத்தொன்பது முப்பதுக்கும் இடையில் ஏற்ற இறக்கமாக உள்ளது ஏனெனில் இது மிகவும் மோசமான வெப்பநிலை அமைப்பு கொண்டது இப்பொழுது நமக்கு தேவையானது இந்த வெப்பநிலை மாற்றங்களால் நமக்கு இறுதியில் கிடைக்கும் விளைச்சல் மாறுபடுகிறதா அது 10 சதவிகிதம் பாதிக்கப்படுகிறதா அல்லது குறைவாக ஆ எனவே இந்த மாறுபாடுகளின் தாக்கம் எந்த அளவுக்கு என்னுடைய இறுதி தயாரிப்பின் தரத்தை உறுதி செய்கின்றன மாறுபாட்டின் மூல காரணத்தை அடையாளம் காண முடியும் இந்த மாறுபாட்டிற்கு என்ன காரணம் நான் சில நேரங்களில் மிகவும் தாமதமாக வருகிறேன் சில நேரங்களில் முன்னதாகவே வந்திருக்கிறேன் நான் மிகவும் தாமதமாக வருவதற்கோ விரைவாக வருவதற்கோ என்ன காரணம் இது பஸ் நான் செல்லும் பாதை அதிக போக்குவரத்து பொருத்து அமைகிறது இந்த மாறுபாட்டை என்னால் கட்டுப்படுத்த முடியும் ஆகையால் நாம் பரிசோதனையை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் மாறுபாடுகளை குறைப்பதற்கு ஆபரேட்டர் மிகவும் நன்றாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் இதனால் தவறுகள் குறையும் ஆகையால் மாறுபாடுகளும் குறையும் எனவே ஒரு சோதனையை மேற்கொள்வதற்கு முன்பு நாம் திட்டமிட வேண்டிய முக்கியமான புள்ளி அதன் மாறுபாடுகள் எவ்வாறு அதன் இறுதி தரத்தை நிர்ணயிக்கின்றன என்பது எனவே ஒரு சோதனையை வடிவமைக்கும் பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று எவ்வாறு செய்முறையில் உள்ள மாறுபாடுகள் எவ்வாறு பெரிய மற்றும் சிறிய சிக்கல்களுக்கு வழி வகுக்கின்றன எனவே பல காரணங்களால் பிழைகள் வரக்கூடும் நாம் பல அளவீடுகளைச் செய்கிறோம் வெப்பநிலையை அளவிடுகிறோம் pH ஐ அளவிடுகிறோம் உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தை அளவிடுகிறோம் உள்ளே செல்லும் திரவத்தின் அளவு என்ன என்பதை அளவீடு செய்கிறோம் இவை அனைத்திலும் நாம் சில பிழைகளை காணமுடிகிறது சில பிழைகள் கருவிகள்காரணமாக இருக்கலாம் சில பிழைகள்அதை மேற்கொள்ளும் நபர்கள் மூலம் அமையலாம் இதனால் நாம் அறிய வேண்டியது நாம் அளவிட்ட வை அனைத்தும் சரியானது அல்ல நாம் மேற்கொண்ட கருவிகள் முற்றிலும் சரியானது அல்ல மேற்கண்ட நபர்கள் சரியல்ல நாம் பயன்படுத்திய முறை சரியல்ல மதிப்பீடு செய்தவர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை இவை அனைத்தும் காரணம் வகிக்கின்றன இவ்வகையான பிழைகள் எப்பொழுது நடைபெறும் எனவே பிழைகள் ஏற்படக்கூடிய பகுதிகள் இவை சோதனை நுட்பங்கள் மனித ஆபரேட்டர்கள் நாம் பயன்படுத்தும் கருவிகள் எனவே நாம் பிழைகளை குறைக்க அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பிழையை குறைக்க முடிந்தால் உங்கள் புள்ளிவிவர பகுப்பாய்வு உண்மையில் மிகவும் வலுவானதுஆக உருவாகிறது எனது பேச்சின் இரண்டாம் பகுதி சோதனை வடிவமைப்பு இது சோதனை வடிவமைப்பை எவ்வாறு திட்டமிடுவது என்பதைப் பற்றியது ஏற்கனவே சொன்னது போல கருவிகளால் ஏற்படக்கூடிய குறைகளை குறித்து ஆய்வு முறைகளினால் ஏற்படக்கூடிய கூரைகளை குறித்து பயிற்சி பெற்ற ஆபரேட்டர்களை பயன்படுத்தி சோதனைகளை வடிவமைக்க வேண்டும் நான் அதிக எண்ணிக்கையிலான காரணிகளை ஆராய்கிறோம் உதாரணமாக நீங்கள் நொதித்தல் ப்ராசஸ் பற்றிஎடுத்துக் கொண்டால்ஏரோபிக் நொதித்தல் pH விளைச்சலை பாதிக்கலாம் வெப்பநிலை விளைச்சலை பாதிக்கலாம் இனோகுலம் அளவு மகசூலை பாதிக்கலாம் காற்றோட்டம் வீதம் கிளர்ச்சி ஆர் எம் நீங்கள் சேர்க்கும் கார்பனின் அளவுநீங்கள் சேர்க்கும் நைட்ரஜனின் அளவு நீங்கள் சேர்க்கும் மைக்ரோ ஊட்டச்சத்துக்களின் அளவு எனவே இவை அனைத்தும்உங்கள் இறுதி தயாரிப்பில் உண்மையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த அளவுருக்கள் அனைத்தையும் நான் பார்க்கப்போகிறேனா அதற்கு நீண்ட நேரம் ஆகலாம் ஆகையால் நான் மிக முக்கியமான அளவுருக்களை மட்டுமே பார்க்கப் போகிறேன் எனவே எந்த அளவுருக்கள் முக்கியம் எந்த அளவுருக்கள் முக்கியமல்ல என்பதை நான் எவ்வாறு தீர்மானிப்பது முக்கியமானவற்றைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது நான் குறைந்தபட்சம் சோதனைகளின் எண்ணிக்கை மூலம் அதிகபட்ச தகவல்களை பெறுவது எப்படி எல்லோரும் குறைந்தபட்சம் செய்ய விரும்புகிறார்கள் சம்பந்தப்பட்ட வளத்தின் காரணமாக சோதனைகள் நேரம் பணம் நீங்கள் உருவாக்கும் கழிவுகள் மனிதன் மின் தேவைகள் எனவே நீங்கள் குறைந்தபட்சம் செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதைக்கொண்டு அதிகமான தகவல்களை பெற விரும்புகிறீர்கள் எனவே குறைந்தபட்ச சோதனைகள் அதிகபட்ச தகவல் வடிவமைப்பு சோதனைகள் உங்களுக்கு சொல்கின்றன ஸ்கிரீனிங் வடிவமைப்புகள் பகுதியளவு காரணியாலான வடிவமைப்புகள் மற்றும் பல சோதனைகளின் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பது மாரியின் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பது என்பதை காணலாம் எனவே இறுதியாக சோதனை வடிவமைப்பின் மூலம் சிறந்த மாறிகள் எவை என அறிந்து அதை நம் பரிசோதனையில் மேற்கொள்ள வேண்டும் இதில் ஸ்கிரீனிங் டிசைன்கள் என்று ஒன்று உள்ளது நீங்கள் அதிக காரணிகள் எடுக்கலாம்நாங்கள் 25 30 காரணிகளை கூட எடுக்கலாம் நான் சொன்னது போல் வெப்பநிலை pH இனோகுலம் அளவு கார்பன்அளவு நைட்ரஜன் அளவு கிளர்ச்சி ஆர் எம் பாத்திரத்தில் குமிழ்ந்திருக்கும் ஆக்ஸிஜனின் அளவு நீங்கள் சேர்க்கும் மைக்ரோ ஊட்டச்சத்துக்களின் அளவு உங்களிடம் 20 மாறிகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விரிவான பரிசோதனைகளை செய்ய முடியாது ஆனால் ஸ்கிரீனிங் டிசைன் என்று அழைக்கப்படும் குறைந்தபட்ச சோதனைகள்மேற்கொள்வதன் மூலம் சில மாறிகள் பயனில்லை என்று அறிந்து அவற்றை அகற்றுவார்கள் இதன்மூலம் முக்கியமான மூன்று அல்லது நான்கு காரணிகளை அறிந்து நாம் இரண்டாவது வரிசை வடிவமைப்புகளை மேற்கொள்ளலாம் இவ்வகை ஸ்கிரீனிங் டிசைன்கள் மூலம் தேவையற்ற காரணிகளை நாம் அகற்றிவிடலாம் சிறிய எண்ணிக்கைஅளவுருக்கள் அல்லது காரணிகள் கொண்டு நாம் செய்யும் சோதனையை இரண்டாவது வரிசை வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பரிசோதனை செய்தவுடன் ஒரு கணித மாடலிங் செய்யலாம் ரெக்ரேஷன் செய்யலாம் நீங்கள் பல்வேறு வகையான வளைவு பொருத்துதல் மேற்பரப்பு பொருத்துதல் செய்யலாம் இதன் மூலம் வெப்பநிலை மற்றும் மகசூலுக்கு இடையிலான கணித உறவு அல்லது pH மற்றும் மகசூல் கார்பனின் அளவு நீங்கள் சேர்ப்பது மற்றும் விளைவிப்பது ஆக்ஸிஜனின் அளவு குமிழ் மற்றும் மகசூல் மற்றும் பல காணலாம் நாம் இதைக் கொண்டு தரவுக் குறைப்பு செய்யலாம் சில சமயங்களில் அதிகப்படியான தரவை பெறுகின்றோம் நாம் தரவு குறைப்பு செய்யலாம் ஏனென்றால் சில சமயங்களில் நாம் ஜீனோம் அனலைஸ் செய்யும்பொழுது ஆயிரக்கணக்கான தரவை பெறுகிறோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் பல மரபணுக்களுக்கு எதிராக போதைப்பொருளை சோதிக்கிறீர்கள்10000 முதல் 100000 தொகுப்பு தரவு கிடைக்கும் ஆனால் பின்னர் தரவை பகுப்பாய்வு செய்வது மிகவும் கடினம்தரவு குறைப்பு என்று ஒன்று உள்ளது சில நுட்பங்கள் உள்ளன பிரின்சிபால் காம்பவுண்ட் அனலைஸ் இதன் மூலம் நாம் தரவைவேறு வேறு பிரிவுகளாக பிரிக்கலாம் பின்னர் நீங்கள் சிறிய எண்ணிக்கையிலான தரவை நிர்வகித்து பல்வேறு வகையான பகுப்பாய்வுகளை செய்கிறீர்கள் அதாவது தரவு குறைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தையும் நான் வடிவமைப்புகளின் வடிவமைப்பில் உள்ளடக்குவேன் நம் பாடத்தின் இரண்டாம் பகுதியில் பார்ப்போம் எனவே பரிசோதனையின் யோசனை நீங்கள் ஏன் பரிசோதனை செய்ய வேண்டும் நான் சொன்னது போல் நீங்கள் உருவாக்க விரும்புவது ஒரு கணித மாதிரி அல்லது ஒரு புள்ளியியல் மாதிரி இது டேட்டா பிட்டிங் இதற்கு தேவையானது நாம் ஒரு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு முன்பு ஒரு காரணியை மாற்றினால் என்ன விளைவு ஏற்படும் என்று யோசிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக வெவ்வேறு வெப்பநிலை மற்றும் pH அல்லது அதிக கார்பன் உபயோகப்படுத்தினால் என்னென்ன ஏற்படும் இதன் மூலம் பொருத்தமான ஒன்றை நம்மால் கணிக்க முடியும் வாழ்க்கையில் சாத்தியமான எல்லா சோதனைகளையும் உங்களால் செய்ய முடியாது ஆனால் பின்னர் நீங்கள்கணிக்க விரும்பலாம் நான் மூலப்பொருட்களை மாற்றினால் என்ன நடக்கும் நான் சில புதியவற்றை மாற்றினால்என்ன நடக்கும் என்று நிபந்தனைகள் ஆப்டீமைக்சேஷன் எனவே அளவுருக்களை மாற்ற விரும்புகிறேன் இதனால் அதிகபட்ச மகசூல் கிடைக்கும் மிக குறைந்த தூய்மையற்ற பொருட்கள் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும் காரணிகள் அதனால் காலனிஉருவானது அதிகமாகும் குறிப்பாக பங்குச் சந்தையில்கணித மாடலிங் புள்ளிவிவர மாடலிங் முன்னறிவிப்புக்கு அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகிறது எப்படிஅடுத்த ஒரு வருடம் இரண்டு ஆண்டுகளில் சில நிறுவனத்தின் பங்கு விலை மாறுமா என்று அறிவதற்கு அதை இது முன்னறிவிப்புக்கும் பயனுள்ள ஒன்று எடுத்துக்காட்டாக நான் நீரிழிவு எதிர்ப்பு மருந்தின் விளைவை விசாரிக்க விரும்புகிறேன் இப்போதுதன்னார்வலர்கள் குழுவை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இரத்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன பின்னர் நீங்கள் அவற்றை சரிபார்க்கவும்குளுக்கோஸ் நிலை சிறிது நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் அவர்களுக்கு மருந்து கொடுக்கிறீர்கள் மீண்டும் இரத்த மாதிரிகள்இரண்டு மணி நேரம் கழித்து எடுக்கப்படுகிறது பின்னர் அவற்றின் குளுக்கோஸ் அளவை சரிபார்க்கவும் இப்போது குளுக்கோஸ் அளவு குறைவாக உள்ளது நாம் இந்த மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று முடிவு செய்யலாமா நீங்கள் சில தன்னார்வலர்களை அழைத்துச் செல்கிறீர்கள்அந்த இரத்தத்தை எடுத்து அவற்றின் குளுக்கோஸ் அளவை சரிபார்க்கவும் பின்னர் நீங்கள் அவர்களுக்கு மருந்து கொடுங்கள் இரண்டு பிறகுமணிநேரம் நீங்கள் மீண்டும் குளுக்கோஸ் அளவை சரிபார்க்கிறீர்கள் இப்போது இரத்தத்தில் அவற்றின் குளுக்கோஸ் குறைந்து விட்டது இந்த மருந்து பயனுள்ள மருந்து என்று முடிவு செய்ய முடியுமா இல்லை சோதனை வடிவமைப்பில் தவறு உள்ளது ஏனெனில் கட்டுப்பாட்டு குழு இல்லை எந்தவொரு மருந்தையும் வழங்காத ஒரு தொழிலாளிகள்குழுவை ஒரு போதும் கொண்டிருக்கவில்லை மற்றும் ஒரே நேரத்தில் நீங்கள் அவர்களின் குளுக்கோஸ் அளவை சரி பார்க்கிறீர்களா என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே நீங்கள் எந்த மருந்தையும் கொடுக்காத ஒரு கட்டுப்பாட்டு குழு உங்களுக்குத் தேவை ஆனால் நீங்கள் குளுக்கோஸை சரிபார்க்கும்போது ஒரே நேரத்தில் அவற்றின் குளுக்கோஸ் அளவை சரிபார்க்கவும்மருந்துகள் வழங்கப்படும் நோயாளிகளின் நிலை பின்னர் ஒரே நேரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களாஇரத்த அளவு குளுக்கோஸ் குறைந்து போகிறதா இல்லையா ஏனெனில் குளுக்கோஸ் அளவுபல நேரங்களில் மேலும் கீழும் செல்லக்கூடும் குறிப்பாக நேரத்தை பொறுத்து அவர்கள் எடுத்த உணவைப் பொறுத்து பொறுத்துசூழல் உடற்பயிற்சி முறையைப் பொறுத்து அவற்றின் உடல் பருமன் அளவைப் பொறுத்துவயது பாலினம் மற்றும் பலவற்றைப் பொறுத்து எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் ஒரு கட்டுப்பாட்டு குழுவை வைத்திருக்க வேண்டும் இதுவே சரியான சோதனை என்று அழைக்கப்படும் ஆனால் நீங்கள் கட்டுப்பாட்டு குழுவுக்கு மருந்து கொடுக்கவில்லை நீங்கள் ஒரு பரிசோதனையைத் திட்டமிடும்போது அது மிகவும் முக்கியமானது எனவே நாம் இதை வரும் வகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்